பரிசோதனை ஆய்வக உபகரணங்கள் அறிமுகம் வணக்கம் நாங்கள் உங்களுக்கு வழங்க இருக்கும் இந்த குறிப்பிட்ட தொகுதிகள் உங்கள் தத்துவார்த்த அறிவை நடைமுறை பயன்பாடுகளில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றியது புத்தகங்களில் மற்றும் விரிவுரைகளில் நீங்கள் கற்றுக் கொள்ளும் கோட்பாட்டை நீங்கள் நடைமுறையில் விண்ணப்பிக்கவில்லை என்றால் என்னைப் பொறுத்தவரை அது பயனற்றது குறிப்பாக நீங்கள் நேரியல் ஒருங்கிணைந்த சுற்றுகள் அல்லது ஒப் ஆம்ப்ஸ் அல்லது மோஸ்ஃபெட் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் பற்றிப் பேசும்போது இன்று நாம் என்ன செய்யப்போகிறோம் இந்த குறிப்பிட்ட தொகுதிக்கூறுகளை நாங்கள் பல பிரிவுகளாகப் பிரித்துள்ளோம் இதன் மூலம் ஒவ்வொரு கருவியும் என்ன என்பதை ஒரு மாணவர் புரிந்து கொள்ள முடியும் இப்போது நாம் உபகரணங்களுக்குச் செல்வதற்கு முன்பு எனது முதல் சொற்பொழிவில் நான் சொன்னது போல் சில ஒருங்கிணைந்த சுற்றுகளை உங்களுக்குக் காட்டியுள்ளேன் இல்லையா செயலற்ற மற்றும் செயலில் உள்ள கூறுகளையும் நான் உங்களுக்குக் காட்டினேன் எனவே செயலற்ற மற்றும் செயலில் உள்ள கூறுகளை முதலில் பார்ப்போம் நான் அதை உங்களுக்காக காட்டுவதற்காக கொண்டு வந்துள்ளேன் நாம் மின்தேக்கிகளிலிருந்து தொடங்குவோம் எனவே இங்கே பல வகையான மின்தேக்கிகள் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த மூன்றையும் நான் முன்னால் வைத்திருக்கிறேன் இந்த மூன்றும் மின்தேக்கிகள் அல்ல மற்ற அனைத்தும் மின்தேக்கிகள் ஆகவே கடந்த முறை நாம் விவாதித்ததைப் போன்று மின்தேக்கிகள் என்றால் என்ன அவை ஒரு மின்கடத்தா பொருள் அல்லது காற்றால் பிரிக்கப்பட்ட இரண்டு இணை மின்கடத்தி தகடுகள் எனவே இந்த மின்தேக்கியை நாம் எவ்வாறு அளவிட முடியும் மின்தேக்க மதிப்பு என்ன நாம் எப்போதும் மின்தேக்கியில் 63 வோல்ட் 10 மைக்ரோஃபாரட் என்று குறிப்பிடப் பட்டிருப்பதை பார்த்திருப்போம் ஆனால் அது 63 வோல்ட் 10 மைக்ரோஃபாரட் தானா என்பதை நான் அளவிட விரும்பினால் அதை எப்படி அளவிடுவது எனவே இந்த மின்தேக்கியை அளவிட பயன்படும் உபகரணங்கள் என்ன என்பதை பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட சாதனத்தின் கொள்ளளவு எவ்வளவு உள்ளது இப்போது மின்தேக்கி ஒரு செயலற்ற கூறு என்று நமக்குத் தெரியும் இல்லையா இப்போது எனக்கு முன்னால் இருக்கும் இன்னொன்றைப் பார்ப்போம் இது ஒரு பி என் சந்தி டையோடு இதை நான் கையில் வைத்திருக்கிறேன் ஆம் நீங்கள் ஒரு கருப்பு நிறத்தைக் காண்பீர்கள் இங்கே என் நகம் இருக்கும் இடத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினால் ஒரு வெள்ளி வளையம் இருக்கிறது ஒரு டையோடில் உள்ள கேத்தோடை அடையாளம் காண இது எளிதான வழியாகும் இது அனோட் ஆகும் இது கேத்தோட் இது பி இது என் ஆகும் எனவே நீங்கள் பி மற்றும் என் என்று கூறும்போது அதாவது உங்களுக்கு இரண்டு குறைக்கடத்திகள் உள்ளன ஒன்று பி பின்னர் ஒன்று என் ஒரு டையோடை எவ்வாறு அளவிட முடியும் என்பதைப் பார்ப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட டையோடை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் என்ன பல வகையான டையோட்களையும் நாம் பார்ப்போம் நாம் குறைக்கடத்தி சாதனங்களை உண்மையிலேயே புரிந்து கொண்டால் பல வகையான டையோட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் டனல் டையோடு பற்றி தெரிந்து கொள்ளலாம் இங்கே இருப்பது பிஎன் சந்தி டையோடு ஆகும் இது மிகவும் எளிமையானது ஆனால் நாம் இதை எவ்வாறு சரியாக அளவிட முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இது அனோட் இது கேத்தோடு என்று அடையாளம் காணுவது மூலம் மட்டுமல்ல கருவிகளைப் பயன்படுத்துவதன் மூலமும் ஆகும் இப்போது இன்னொன்றைப் பார்ப்போம் நான் ஏன் இதை உங்களுக்குக் காண்பிக்கிறேன்உங்கள் அனைவருக்கும் கூறுகள் என்றால் என்ன செயலில் உள்ள கூறுகள் என்றால் என்ன செயலற்ற கூறுகள் என்றால் என்ன என்பது தெரியும் என்று நம்புகிறேன் ஆனால் எல்லா மாணவர்களையும் இதை தெரிந்துகொள்ள செய்வது எப்போதுமே நல்லது ஒருதலைப்பட்ச வளர்ச்சி என்பது நல்லதல்ல நாம் ஒன்றாக வளர வேண்டும் அதனால்தான் கூறுகள் எவ்வாறு தோற்றமளிக்கின்றன என்றும் தெரியாதவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா பொதுவாக நிறைய பல்கலைக்கழகங்களில் வசதி உண்டு இருப்பினும் துரதிர்ஷ்டவசமாக சில பல்கலைக்கழகங்களில் சோதனை வசதி இல்லை அதனால்தான் செயலில் மற்றும் செயலற்ற கூறுகள் என்ன என்பதை சில மாணவர்கள் அறிந்திருப்பார்கள் சிலர் அறிந்திருக்க மாட்டார்கள் எனவே இது தெரியாத மாணவர்களுக்காக இதை காண்பிக்கிறேன் ஏற்கனவே தெரிந்த மாணவர்களுக்கு இது ஒரு வகையான புதுப்பிப்பாக இருக்கும் எனவே நமக்குத் தெரிந்ததை புதுப்பிப்பது அல்லது நமக்குத் தெரிந்ததைத் துலக்குவது எப்போதும் நல்லது இதனால் நாம் கற்றுக்கொண்டதை எப்போதும் மறக்க மாட்டோம் எனவே இப்போது மற்றொன்றை எடுத்துக்கொள்வோம் இதை புரிந்து கொள்வது மிகவும் எளிதானது மற்ற கூறுகளின் அடிப்படையில் இது மிகவும் அழகாக இருக்கிறது நீங்கள் யூகித்திருப்பது சரிதான் இது ஒரு ஒளி உமிழும் டையோடு ஒன்று மஞ்சள் நிறம் ஒன்று பச்சை நிறம் நம்மிடம் சிவப்பு நிற எல்இடியும் இருக்கிறது பிரகாசமான புலம் அல்லது பிரகாசமானவையும் இருக்கலாம் மேலும் யு எல்இடியும் இருக்கிறது இந்த குறிப்பிட்ட சாதனங்களின் செயல்பாட்டைப் பற்றி நாம் விவாதிக்கப் போவதில்லை ஏனென்றால் அது இந்த குறிப்பிட்ட தொடரின் நோக்கம் அல்ல இந்த குறிப்பிட்ட தொடரில் நாம் விவாதிப்பது என்னவென்றால் கூறுகள் என்றால் என்ன இந்த கூறுகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் புரிந்துகொள்ள நாம் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் எவை என்பதைப் பார்க்கலாம் எனவே இது ஒளி உமிழும் டையோடு மீண்டும் அதற்கு ஒரு அனோட் மற்றும் கேத்தோடு உள்ளது நீங்கள் டையோடின் இரண்டு முனைகளைப் பற்றி பேசும்போது ஒன்று அனோட் ஒன்று கேத்தோடு சரிதானே இரண்டிற்கும் அனோட் உள்ளது இரண்டிற்கும் கேத்தோடு உள்ளது இப்போது அனோட் மற்றும் கேத்தோடை அடையாளம் காண ஒரு சுலபமான வழி உள்ளது ஆனால் அந்த குறிப்பிட்ட ஒழுங்கற்ற வழியில் செல்ல வேண்டாம் எது அனோட் எது கேதோட் என்பதை எப்படி புரிந்துகொள்வது என்று பார்ப்போம் அது ஒரு டையோட் அதாவது பிஎன் சந்தி டயோட் ஆக இருந்தாலும் அல்லது ஒரு எல்இடி ஆக இருந்தாலும் அதனுடைய அனோட் எது கேதோட் எது என்பதை கண்டுபிடிப்பதற்கு நாம் எப்போதும் மல்டிமீட்டர் எனப்படும் கருவியைப் பயன்படுத்தலாம் எனவே மல்டிமீட்டரைப் பற்றி சிறிது நேரத்தில் பார்ப்போம் இப்போது நாம் மற்றொரு கூறு அல்லது மற்றொரு சாதனத்தைப் பார்ப்போம் நீங்கள் இங்கே என்ன பார்க்கிறீர்கள் இவை மின்தடைகள்இப்போது இந்த மின்தடையின் மதிப்பு என்ன மின்தடையின் மதிப்பு என்ன என்பதைப் புரிந்து கொள்ள ஒரு விளக்கப்படம் உள்ளது இது 100 ஓம் 1 கிலோ ஓம் 2 கிலோ ஓம் 100 மெகா ஓம்ஸ் ஆனால் மின்தடையை அளவிட மற்றொரு வழி உள்ளது அது மல்டிமீட்டரைப் பயன்படுத்துவது இப்பொழுது நாம் ஒரு மல்டி மீட்டரை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட மின்தடையின் மின்தடை அளவை எப்படி அளப்பது என்பதை பார்க்கலாம் மின்தடை என்பது டி சி மின் அழுத்தத்தில் இருக்கும் ஒருவகை கருத்தாகும் இதே நாம் ஏசி மின்னழுத்தம் பற்றி பேசினோம் என்றால் அங்கு மின் மறுப்பு என்னும் கருத்தும் முன்வைக்கப்படுகிறது நீங்கள் இப்பொழுது மின்மறுப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த குறிப்பிட்ட தொடரின் யோசனை உங்களை குழப்புவதோ அல்லது வாழ்க்கையை மிகவும் சிக்கலாக்குவதோ அல்ல வாழ்க்கை மிகவும் எளிதானது எந்தவொரு விஷயத்தையும் எந்தவொரு சாதனத்தையும் ஒரு நிஜ வாழ்க்கை சிக்கலுடன் இணைக்கும்போது அதை புரிந்துகொள்வதை எளிதாக்கலாம் எனவே ஒவ்வொரு மின்தடையின் மதிப்பு என்ன என்பதைப் பார்ப்போம் இதுதான் மின்தடையின் அளவை எவ்வாறு அளவிடுவது மற்றும் மின்தடையின் மதிப்பு என்ன என்பதை நாம் காணும் வழியாகும் இப்போது அடுத்த சாதனத்திற்கு செல்வோம் நான் உங்களுக்கு இப்போது காட்டுவது ஒரு டிரான்சிஸ்டர் இதில் மூன்று முனையங்கள் இருப்பதை நீங்கள் காணலாம்இங்கு இருப்பதில் ஒரு டிரான்சிஸ்டர் NPN மற்றொன்று PNP சரி எனவே இப்போது நாம் இதில் எது என் பிஎன் எது பிஎன்பி என்பதை காணலாம் இது மின்னோட்ட கையின் பீட்டாவை பொருத்து இருக்கும் மேலும் நாம் எவ்வாறு டிரான்ஸிஸ்டரை அளவிடுவது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கு நீங்கள் பார்ப்பது ஒரு தகரக் குவளை நமது டிரான்ஸிஸ்டர் இந்த குறிப்பிட்ட தகரக் குவளைக்குள் தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது இதனை திறந்தால் இதற்குள் ஒரு சிறிய சிப் இருக்கும் இதுவே நமது டிரான்ஸிஸ்டர் ஆகும் ஒருங்கிணைந்த சுற்று பிஜேடிகள் அல்லது இருமுனை சந்தி டிரான்சிஸ்டர்களைப் பற்றி சமீபத்தில் பேசும்போது நாம் இப்போது பெரும்பாலும் அவற்றை பயன்படுத்துவது இல்லை என்று நான் கூறினேன் இப்பொழுது நாம் பயன்படுத்துவது எல்லாம் MOSFETகள் Mosfet என்பது MOSFET கள் மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் புலம் விளைவு டிரான்சிஸ்டர்கள் எனவே பிஜேடிகளைப் பற்றி நாம் பேசும்போது இவை அனைத்தும் டிஜிட்டல் கூறுகள் நான் இதுவரை உங்களுக்குக் காட்டிய எல்லா விஷயங்களும் தனித்தனி கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றன இப்பொழுது மேலும் ஒரு டிரான்சிஸ்டரைப் பார்ப்போம் இது பவர் டிரான்சிஸ்டர் நீங்கள் பார்ப்பது ஒரு பவர் டிரான்சிஸ்டர் இல்லையா இப்போது இந்த பவர் டிரான்சிஸ்டரில் கருப்பாக இருப்பது என்ன இந்த குறிப்பிட்ட சாக்கெட் அல்லது கருப்பாக இருப்பதன் பயன்பாடு என்ன இந்த குறிப்பிட்ட விஷயத்தின் பயன்பாடு வெப்பத்தை அகற்ற அல்லது வெப்பத்தை சிதறடிக்க பயன்படுகிறது இது வெப்ப மடு என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த பவர் டிரான்சிஸ்டரால் உருவாக்கப்படும் வெப்பம் இந்த வெப்ப மடுவை பயன்படுத்தி சிதறடிக்கப்படுகிறது இது 2 வாட்ஸ் முதல் சில வாட்களுக்கானது ஆனால் அதிக வாட்டேஜ் அல்லது அது 5 வாட் என்றால் நமக்கு ஒரு பெரிய வெப்ப மடு தேவைப்படும் எனவே இங்கு நீங்கள் பார்ப்பது வெப்ப மடு ஆகும் இது ஒரு பவர் டிரான்சிஸ்டரில் இணைக்கப்பட்டிருக்கும் வெப்ப மடு இங்கு நீங்கள் பார்க்கும் அனைத்துமே டிரான்சிஸ்டர் தான் எனவே யாராவது ஒருவர் உங்களிடம் ஒரு வெப்ப மடு இல்லாத டிரான்சிஸ்டரை காண்பித்து டிரான்சிஸ்டர் என்றால் குழப்பமடைய வேண்டாம் இவை இரண்டுமே டிரான்ஸிஸ்டர் தான் ஆனால் இவற்றின் பயன்பாடு வேறு வேறு ஒரு சாதாரண டிரான்சிஸ்டரை உங்களால் அதிக சக்தி தேவைப்படும் பயன்பாடுகளில் பயன்படுத்த முடியாது அந்த இடங்களில் உங்களால் பவர் டிரான்சிஸ்டரை பயன்படுத்த முடியும் உங்களுக்கு உங்கள் சுற்றில் அதிக சக்தி பயன்படுத்தப்பட்டால் அங்கு அதிகமான ஆற்றல் இருக்கும் இது ஒரு அதிக வெப்பத்தை உருவாக்கும் இந்த அதிக வெப்பத்தை நாம் நீக்க வேண்டும் இல்லையெனில் இது மற்ற மின்னணு சுற்றுகளில் சிரமங்களை ஏற்படுத்தும் எனவே இப்போது பெரும்பாலான கூறுகள் தனித்துவமான கூறுகள் என்று உங்களுக்குத் தெரியும் என்று நம்புகிறேன் நான் பார்த்ததிலேயே உங்களுக்கு பிடித்தது மேலும் இந்த குறிப்பிட்ட விரிவுரை தொகுதியின் ஒரு முக்கியமான பகுதி MOSFET ஆகும் இல்லையா எனவே இது ஐ இது ஒரு ஒருங்கிணைந்த சுற்று இல்லையா மீண்டும் இங்கு ஒரு வெப்ப மடு உள்ளது நீங்கள் வெப்ப மடுவை இணைக்க விரும்பினால் இந்த குறிப்பிட்ட பகுதியைப் பயன்படுத்தி அதை இணைக்கலாம் இங்கே 3 உள்ளன இல்லையா கேட் மூலம் வடிகால் மூலமானது உட்புறமாக அடி மூலக்கூறுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே நமக்கு அடி மூலக்கூறுக்கு தனி இணைப்பு இல்லை இதேபோல் நீங்கள் மீண்டும் MOSFET ஐப் பயன்படுத்த விரும்பினால் நாம் அதை வெப்ப மடுவுடன் இணைக்க முடியும் இது ஒரு திருகு வழியாக ஒரு வெப்ப மடுவுடன் இணைக்கப்பட்டுள்ளது வெப்ப மடு எப்படி இருக்கும் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம் இந்த கருப்பு நிறத்தில் காணப்படும் அனைத்துமே வெப்ப மடு என்றழைக்கப்படும் எனவே எதையும் எப்பொழுதும் நாம் பார்த்தவுடன் அது என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதுவரை நம்மால் அதைப்பற்றி எதுவும் பேச முடியாது அதில் ஏதும் சந்தேகம் இருந்தாலும் நம்மால் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாது எனவே இதை பார்த்தவுடன் இது ஒரு வெப்ப மடு என்பது உங்களுக்கு தெரிந்து விட்டால் அதன் பயன் என்ன என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும் ஆனால் உங்களுக்கு இது என்னவென்றே தெரியாத பொழுது இதைப் பற்றி நீங்கள் கேட்டுத் தெரிந்து கொள்வது என்பது மிகவும் கடினம் எனவே முதலில் சொற்களை தெரிந்து கொள்ளுங்கள் பின்பு சுற்றில் பயன்படுத்தப்படும் கூறுகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதன் பின்பு அதை தெரிந்துகொள்ள ஏற்படும் ஆசையினாலும் உங்கள் ஆர்வத்தினாலும் உங்கள் மனதில் நிறைய கேள்விகள் தோன்றும் சரி இப்பொழுது கடந்த விரிவுரைகள் கண்ட இதைப் பற்றி பார்ப்போம் இது என்ன இது ஒரு ஒருங்கிணைந்த சுற்று சரியா இதை உங்களுக்கு ஏற்கனவே நான் காட்டினேன் இல்லையா சரி இது ஒருங்கிணைந்த சுற்று என்றால் இது என்ன இதுவும் ஒரு ஒருங்கிணைந்த சுற்று தான் அப்படி என்றால் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன முதலில் நாம் பார்த்தது ஒரு செயல்பாட்டுப் பெருக்கி அதாவது இது ஒரு ஒற்றை செயல்பாட்டுப் பெருக்கி இப்போது நாம் பார்ப்பது ஒரு குவாட் செயல்பாட்டு பெருக்கி குவாட் என்பதற்கு நான்கு என்று பொருள் இந்த ஒற்றை ஒருங்கிணைந்த சுற்றுக்குள் 4 செயல்பாட்டுப் பெருக்கி இருக்கும் நாம் நான்கு செயல்பாட்டு பெருக்கிகளை பயன்படுத்துவதற்கு நான்கு ஒருங்கிணைந்த சுற்றுக்களை பயன்படுத்துவதற்கு பதில் இந்த ஒற்றை ஒருங்கிணைந்த சுற்றுக்குள் 4 செயல்பட்டு பெருக்கிகள் இருக்கும் இதையே குவாட் செயல்பாட்டுப் பெருக்கி என்று கூறுகிறோம் எனவே இதைப் பயன்படுத்துவதன் நன்மை என்னவென்றால் ஒற்றை ஒப் ஆம்ப்ஸுடன் ஒப்பிடும்போது குறைந்த இடம் தேவைப்படும் எனவே இது செயல்பாட்டு பெருக்கியைப் பற்றியது செயல்பாட்டு பெருக்கியின் அளவுருக்கள் என்ன என்பதை விரிவாகக் காண்போம் இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டு பெருக்கியின் பயன்பாடு என்ன பயன் என்ன என்று மேலும் பல சோதனைகளுடன் நாம் தொடர்புபடுத்துவோம் எனவே சோதனைகளைப் புரிந்துகொள்வதற்கான பயன்பாடுகளைப் புரிந்துகொள்வதற்கு காட்டி சுற்றுகள் என்றால் என்ன மின்தடைகள் என்றால் என்ன மின்தேக்கிகள் என்றால் என்ன என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் டையோட்கள் என்றால் என்ன டி சி மின்சாரம் என்றால் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மின்சாரம் பற்றி நாம் ஏன் இங்கு பேச வேண்டும் இந்த செயல்பாட்டு பெருக்கிக்கு நாம் எவ்வாறு சார்பு மின்னழுத்தம் கொடுக்க முடியும் நான் சரியாக நினைவில் வைத்திருந்தால் வகுப்பு என் இரண்டு அல்லது வகுப்பு என் மூன்றில் நாம் இதைப்பற்றி பார்த்திருக்கிறோம் ஒரு செயல்பாட்டு பெருக்கியைப் பயன்படுத்தும்போது நாம் ஒரு சார்பு மின்னழுத்தம் கொடுக்க வேண்டும் இந்த சார்பு மின்னழுத்தம் ஒரு டிசி மின்னழுத்தமாகும் இந்த டிசி மின்னழுத்தம் ஒரு பவர் சப்ளையின் மூலம் வழங்கப்படுகிறது இது ஒரு டிசி மின்சாரம் சி மின்சாரம் எவ்வாறு தோற்றமளிக்கிறது மற்றும் டி சி மின்சக்தியை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை இந்த சோதனைகளின் தொகுப்பில் பார்ப்போம் சி மின்சக்தியின் புதிய பதிப்பு என்ன டி சி மின்சக்தியின் பழைய பதிப்பு என்ன இதன் மின்னழுத்தத்தை மாற்ற முடியுமா அல்லது மாற்ற முடியாதா என்பது பற்றியும் பார்ப்போம் இங்கு இருப்பதை நாம் ஒரு ஒருங்கிணைந்த சுற்று என்று சொல்ல முடியாது ஏன் இதை நாம் ஒருங்கிணைந்து சுற்று என்று சொல்ல முடியாது ஏனென்றால் இங்கு இருப்பவை அனைத்துமே தனித்தனி கூறுகள் இங்கே இருக்கும் டிரான்ஸிஸ்டர் என்பது ஒரு தனி கூறு இங்கு இருக்கும் மின் தடை என்பது ஒரு தனி கூறு டையோடு என்பது ஒரு தனி கூறு எனவே இங்கு நாம் பார்க்கும் டிரான்ஸிஸ்டர் மின்தடை டயோடு மின்தேக்கி மற்றும் எல்இடி இவை அனைத்தும் தனித்தனி கூறுகளாகும் மேலும் நம்மிடம் ஒரு MOSFET உள்ளது நான் இந்த கூறுகளைப் பயன்படுத்த விரும்புகிறேன் இல்லையா நான் ஒரு சுற்றை உருவாக்கி அதை சோதிக்க விரும்புகிறேன் இதற்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று நீங்கள் பிசிபி அச்சிடப்பட்ட சர்க்யூட் போர்டை உருவாக்கலாம் அதை தான் இங்கு பார்க்கிறீர்கள் இந்த அச்சிடப்பட்ட சர்க்யூட் போர்டில் இனிமேல் நம்மால் நமது ஒருங்கிணைந்த சுற்று மற்றும் பல்வேறு கூறுகளை ஏற்ற முடியும் இதில் ஒருங்கிணைந்த சுற்று எங்கே இருக்கிறது என்பதை உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா அதேபோல் இதில் மின்தேக்கி எங்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடிகிறதா இங்கு இருக்கின்றது இங்கே எத்தனை மின் தேக்கிகள் இருக்கின்றன மொத்தம் நான்கு உள்ளது மேலும் இங்கு ஒரு ஒருங்கிணைந்த சுற்று உள்ளது மேலும் நமக்கு காட்டி சுற்றும் சில மின் தடைகளும் உள்ளது மேலும் இங்கு இருப்பதும் ஒரு மின்தேக்கி ஆகும் இங்கு பழுப்பு நிறத்தில் இருப்பது ஒரு காகித மின்தேக்கி ஆகும் இங்கு மின்தடை மின்தேக்கி மற்றும் ஒருங்கிணைந்த சுற்றுகள் இவை அனைத்தும் நமது அச்சிடப்பட்ட சர்க்யூட் போர்டில் வைக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் சாலிடரிங் எனப்படும் செயல்முறையைப் பயன்படுத்தி இணைக்கப்பட்டுள்ளது இது சாலிடரிங் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் இங்கே பார்க்கலாம் இது சாலிடர் ஆகும் அதாவது இந்த பிசிபியில் நான் கூறுகளை சாலிடர் செய்கிறேன் கூறுகளை இணைத்த பின் சுற்று வேலை செய்யாமல் போகலாம் அப்போது அது வேலை செய்யவில்லை என்றால் மிகவும் கடினம் ஏனென்றால் நாம் சாலிடரை அகற்ற வேண்டும் பின்னர் நாம் இதை மட்டும் வெளியே எடுக்க வேண்டும் இந்த அச்சிடப்பட்ட சர்க்யூட் போர்டில் இருந்து தனித்தனி கூறுகளை ஒவ்வொன்றாக வெளியில் எடுக்க வேண்டும் எனவே இதற்கு மாற்று என்ன நாம் முதலில் இதை சோதித்து விட்டு பின்னர் இந்த பி சி பி யை உருவாக்க முடியுமா இப்படி செய்தால் இந்த விஷயங்களை நாம் மீண்டும் மீண்டும் சரியாக மாற்ற வேண்டியதில்லை எனவே இந்த ஒரு சரியான வழியை நீங்கள் பார்த்தால் இது இன்னும் பல சிக்கலான அடுக்குகளுக்கு செல்கிறது இங்கு பல கூறுகள் ஒன்றாக சாலிடரிங் செய்யப்பட்டுள்ளது இப்போது இதில் ஏதேனும் தவறு நடந்தால் முதலில் நாம் அந்தத் தவறு எங்கிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தவறைக் கண்டறிந்தால் உதாரணத்திற்கு சுற்றில் பயன்படுத்தப்படும் மின்தேக்கி தவறு என்று சொல்லலாம் உங்கள் ஐசி தவறானதாக இருக்கலாம் நீங்கள் அதை டி சாலிடர் செய்து அதை வெளியே எடுக்க வேண்டும் இப்போது இந்த காரியத்தைச் செய்வது ஒரு பெரிய வேதனையாகும் அது சரியில்லை அதனால் நாம் சாலிடரிங் செய்வதற்கு முன் இந்தக் கூறுகளை சோதிக்க வேண்டும் எனவே இந்த சுற்றை நாம் எப்படி சோதிப்பது என்ற கேள்வி நம்மிடையே தோன்றும் இல்லையா நம்மால் இந்த சுற்றை சாலிடர் செய்யாமல் சோதிக்க ஏதும் வழி இருக்கிறதா என்ற கேள்வி எழும் இதற்கு பதில் ஆம் இதற்கான பதில் என் கையில் உள்ளது இதன் பெயர் பிரட்போர்டு இதன் பெயர் வித்தியாசமாக இருக்கிறது இல்லையா இது முன்பு ரொட்டியை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டது இது ரொட்டியை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு மெருகூட்டப்பட்ட மரமாகும் பின்னர் 1970 களில் மக்கள் இந்த குறிப்பிட்ட பலகையை கண்டுபிடித்தனர் இதை நாம் ஒரு பிரெட் போர்டு என்று அழைக்கிறோம் இதில் உள்ள நன்மை என்னவென்றால் நீங்கள் இதில் எந்த சாலிடரிங் செய்ய வேண்டியதில்லை ப்ரெட்போர்டு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது அல்லது உள்வழியே அது இணைக்கப்பட்டுள்ளது இதோ இங்கு நீங்கள் பார்ப்பதற்கு வரிசை வரிசையாக இருக்கிறது இவை வரிசை மற்றும் நெடுவரிசைகளாகும் இங்கே நீங்கள் காண்பது போல் புதிதாக வரும் பிரட்போர்டுகள் பிளஸ் குறியீடுடன் வருகிறது அதேபோல் இங்கு மைனஸ் குறியீடு இருப்பதைக் காணலாம் எனவே நீங்கள் பாசிட்டிவ் முனையத்தை பிளஸ் குறியீடுடனும் தரை இணைப்பை மைனஸ் குறியீடுடனும் இணைக்கலாம் மேலும் இங்கு இருக்கும் வரிசை மற்றும் நேர் வரிசைகளில் நீங்கள் உங்கள் மின் தடைகளை நான் காண்பிப்பது போல் இணைக்கலாம் எனவே நான் முழு சுற்றுகளையும் பிரெட்போர்டில் இணைக்கிறேன் இப்போது மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த வரியை இன்னொரு மின்தடையுடன் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் இந்த குறிப்பிட்ட வரி இது ஒன்று நேராக இது இணைக்கப்பட்டுள்ளது அடுத்தது இரண்டாவது இதனுடன் இணைக்கப்படவில்லை எனவே இங்கே கவனம் செலுத்துவோம் ஆமாம் இது அருகிலுள்ள வரிசையுடன் இணைக்கப்படவில்லை ஆனால் இது இங்கே இணைக்கப்பட்டுள்ளது இந்த முழு நெடுவரிசையும் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் அடுத்தது முதல் வரிசையுடன் இணைக்கப்படவில்லை சரியா அதனால்தான் நான் இதைப் போன்ற மின்தடைகளை இணைத்தேன் இது போன்ற மின்தடைகளை இணைக்கவில்லை எனவே எப்படியிருந்தாலும் உங்களுக்குத் தெரியும் நீங்கள் இந்த ப்ரெட்போர்டைப் பயன்படுத்தியிருக்கிறீர்கள் என்பது எனக்குத் தெரியும் நான் இங்கு சொல்ல வரும் கருத்து என்னவென்றால் இந்த பி பிக்கு பதிலாக நீங்கள் இங்கே பார்க்கும் முழு சுற்றுகளையும் உருவாக்க இந்த ப்ரெட்போர்டைப் பயன்படுத்தலாம் பிரெட்போர்டில் சுற்றுகளை உருவாக்கி பின்னர் சர்க்யூட்டை சோதிக்கவும் உங்கள் சுற்று சரியாக வேலை செய்தால் இந்த குறிப்பிட்ட அச்சிடப்பட்ட சர்க்யூட் போர்டைப் பயன்படுத்துங்கள் மற்றும் உங்கள் கூறுகளை சாலிடர் செய்யுங்கள் எனவே பிரெட் போர்டு என்பது ஒரு மாற்று அணுகுமுறையாகும் இது சுற்றுக்கு ஒரு சிறந்த அணுகுமுறையாகும் அந்தச் சுற்றை சோதித்து விட்டு பின்னர் அச்சிடப்பட்ட சர்க்யூட் போர்டுக்குச் செல்கிறோம் இல்லையா இப்போது நிறைய நேரம் இருப்பதால் இந்த நேர்மறை எதிர்மறை குறியீடு இங்கே உள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் இந்த குறிப்பிட்ட பிரெட் போர்டைப் பார்த்தீர்களென்றால் அதில் எந்த அடையாளமும் இல்லை இதில் ஏதாவது நேர்மறை அல்லது எதிர்மறை அடையாளத்தைக் காண முடிகிறதா எந்த அடையாளமும் இல்லை எனவே மாற்றாக இந்த ப்ரெட்போர்டுக்கு ஒரு இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த முனையத்தை இணைப்பதன் மூலம் எந்தவொரு வரியையும் நேர்மறை முனையமாக எந்த வரியையும் எதிர்மறை முனையமாக பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் பின்களை பயன்படுத்த வேண்டியதில்லை அதை இங்கே இணைக்க கம்பிகளைப் பயன்படுத்த வேண்டியதில்லை நீங்கள் நேரடியாக டிசி மின்சாரத்தை பயன்படுத்தலாம் நீங்கள் இங்கே தரை இணைப்பை கொடுக்கலாம் இங்கே நேர்மறை இணைப்பை கொடுக்கலாம் எனவே இது ஒரு பிரெட்போர்டைப் பயன்படுத்துவதற்கான ஒரு சுலபமான வழியாகும் ஆனால் இந்த ப்ரெட்போர்டுடன் ஒப்பிடும்போது இந்த ப்ரெட்போர்டின் அளவு பெரிது அதாவது நீங்கள் இங்கே பெரிய சுற்றை இணைக்க முடியும் அல்லது ஒற்றை பிரட்போர்டில் பல சுற்றுகளை சோதிக்கலாம் இல்லையா சிறிய ப்ரெட்போர்டுடன் ஒப்பிடும்போது இந்த ப்ரெட்போர்டைப் பயன்படுத்துவதில் சில தீமைகள் இருக்கிறது இப்போது நாம் ப்ரெட்போர்டைப் பயன்படுத்துகிறோம் என்று சொல்லும்போது நாம் ரெசிஸ்டர்களை இணைக்கிறோம் மின்தேக்கிகளை இணைக்கிறோம் டிரான்சிஸ்டர்களை இணைக்கிறோம் முதல் விஷயம் என்னவென்றால் நாம் பயன்படுத்தும் மின்தடை நாம் விரும்பும் மதிப்புக்குரியதா என்பதுதான் உதாரணமாக நாம் 100 ஓம் மின்தடையை பயன்படுத்த விரும்புகிறோம் என்றால் அதை எப்படி உறுதிப்படுத்துவது எனவே இந்த விஷயத்தைப் புரிந்து கொள்ள மல்டிமீட்டர் என்று ஒன்று உள்ளது நான் முன்பு சொன்னதில் மீண்டும் உறுதியாக இருக்கிறேன் நீங்கள் நிறைய பேர் ஏற்கனவே ஒரு மல்டிமீட்டர் எப்படி இருக்கும் என்று பார்த்திருக்கிறீர்கள் மல்டிமீட்டர் எப்படி இருக்கும் என்று தெரியாதவர்களுக்கு இது மல்டிமீட்டர் மல்டிமீட்டரின் செயல்பாடுகளை நான் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் சரியா இதுவும் ஒரு மல்டிமீட்டர் தான் இரண்டும் மல்டிமீட்டர்கள் இந்த மல்டிமீட்டரில் நீங்கள் இலக்கத்தைக் காணலாம் நான் அதை இயக்கினால் நீங்கள் சில இலக்கங்களைக் காண்பீர்கள் உண்மையில் அது இணைக்கப்படவில்லை எனவே அது 0 என்பதைக் காட்டுகிறது இது இலக்கங்களை காட்டுகிறது அதனால்தான் இது ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் இதை நீங்கள் காணும்போது இலக்கங்களை டிஜிட்டல் மல்டிமீட்டர் அடிப்படையில் சரியாக காணலாம் இப்போது மல்டிமீட்டரின் செயல்பாடுகள் என்ன அல்லது நாம் அதை பயன்படுத்தி என்ன செய்ய முடியும் என்பதைப் பார்ப்போம் என் கையில் மஞ்சள் நிறத்தில் ஒன்று உள்ளதுஎனவே இதை நான் குறிப்பிடுவது எளிது மற்றொன்று ஆரஞ்சு மற்றும் சாம்பல் நிறமானது இப்போது ஒவ்வொரு டிஜிட்டல் மல்டிமீட்டரின் பங்கையும் பார்ப்போம் நான் எவ்வாறு கூறுகளை அளவிட முடியும் இப்போது நம்மிடம் என்னென்ன கூறுகள் உள்ளன என்பதை விரைவாக பார்த்துவிடுவோம் செயலில் உள்ள சாதனங்கள் செயலற்ற சாதனங்கள் மின்தடை போன்ற கூறுகள் உள்ளன பின்னர் நம்மிடம் ஒரு பிரெட் போர்டு உள்ளது பிசிபியில் சர்க்யூட்டை இறுதியாக செயல்படுத்துவதற்கு முன்பு நாம் ப்ரெட்போர்டைப் பயன்படுத்த வேண்டும்மேலும் பிரட்ட்போர்டில் செயல்படுத்துவதற்கு முன் ஒவ்வொரு கூறுகளின் மதிப்பு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மதிப்பை அளவிட டிஜிட்டல் மல்டிமீட்டர் எனப்படும் இந்த குறிப்பிட்ட கருவியைப் பயன்படுத்தலாம் மல்டிமீட்டரில் ப்ரொப் உள்ளது இவை ப்ரொப்கள் என்று அழைக்கப்படுகின்றன சரியா இப்பொழுது என் கையில் இரண்டு ப்ரொப் உள்ளது ஒன்று சிவப்பு ஒன்று கருப்பு எனவே கறுப்பு என்பது தரை அல்லது பொதுவான இணைப்பு இப்பொழுது நான் இதை வெளியே எடுத்தால் இதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் வோல்ட் ஓம்ஸ் சரியா வோல்ட் மின்னழுத்தம் மற்றும் ஓம்ஸ் மின் தடையை குறிக்கிறது பின்னர் இது பொதுவானது இங்கு ஒரு எச்சரிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கிறது 1000 வோல்ட் டிசி 750 வோல்ட் ஏசி 1000 வோல்ட் டிசி 750 வோல்ட் ஏசி என்பது குறிப்பிட்ட மின் அழுத்தத்திற்கு மேல் இந்த கருவியை நீங்கள் இயக்க முடியாது என்று பொருள் மின்னழுத்தம் இதை விட மிக அதிகமாக இருந்தால் அது மல்டிமீட்டருக்கு சேதத்தை ஏற்படுத்தும் இப்போது நீங்கள் மின்னோட்டத்தை அளவிட விரும்பினால் உங்களிடம் மில்லியம்பியர்ஸ் மற்றும் ஆம்பியர்ஸ் உள்ளதுமில்லியம்பியர்ஸ் எம்ஏ ஆம்பியர்ஸ் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இல்லையா இப்போது இந்த மல்டிமீட்டரில் பல செயல்பாடுகள் உள்ளன இதில் நாம் உண்மையில் கூறுகளின் மதிப்பை அளவிட முடியும் அதில் முதலாவது என்ன என்று பார்ப்போம் இது மல்டி மீட்டரை அணைப்பதற்கு மல்டி மீட்டரை அணைத்தால் டிஸ்ப்ளேவில் உங்களுக்கு எதுவும் தெரியாது இப்போது நாம் இங்கு பார்ப்போம் இந்த பக்கம் இது ஏசி மின்னழுத்தம் இப்போது நாம் இதில் 200 வோல்ட் வைக்கிறோம் இதில் ஏசி அதிகபட்சம் 200 ஐ அளவிட முடியும் நீங்கள் 350 வோல்ட் கொடுத்தால் நீங்கள் எதையும் பார்க்க முடியாது நீங்கள் 350 வோல்ட்டுகளை அளவிட விரும்பினால் நீங்கள் மீண்டும் 750 ஆக மாற்ற வேண்டும் இல்லையா இந்த நாப்கள் 200 20 2 மற்றும் 200 மில்லிவோல்ட்கள் அதே வழியில் டி சி ஆம்பியர் 200 மைக்ரோஅம்பியர் முதல் 2 மில்லி ஆம்பியர் வரை நம்மால் அளக்க முடியும் பின்னர் ஏசி மின்னழுத்தத்தை 200 மில்லி ஆம்பியர் 20 ஆம்பியர் வரை அளக்க முடியும் பின்னர் இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு செல்கிறோம் இது எச் இ என அழைக்கப்படுகிறது இது டிரான்சிஸ்டரை அளவிட பயன்படுகிறது நீங்கள் இங்கே உங்கள் டிரான்சிஸ்டர் என் என் டிரான்சிஸ்டரா அல்லது பி பி டிரான்சிஸ்டரா என்பதை பார்க்கலாம் இது மிகவும் எளிதானது எனவே டிரான்சிஸ்டரை எவ்வாறு இணைக்க முடியும் என்பதை பார்ப்போம் உண்மையான பரிசோதனையைச் செய்யும்போது மல்டிமீட்டரில் எந்த வகையான காட்சியை காண்போம் என்பதை இப்போது காண்போம் இப்போது அடுத்த பகுதிக்குச் செல்வோம் இது உங்களுடையது இது மீண்டும் அணைக்கபட்டுள்ளது இது 180o நீங்கள் 0 ஐக் கருத்தில் கொண்டால் அது 180 சரி அடுத்தது டையோடு அடுத்தது இந்த குறுகிய சுற்றுவட்டத்தைப் புரிந்துகொள்வது தொடர்ச்சியான இணைப்பு இருந்தால் புரிந்துகொள்வது எளிது இங்கு மின்தடையை நாம் அளவிடுகிறோம் இங்கு ஒரு ஓம் சின்னம் இருப்பதைக் காணலாம் இது மின்தடைகானது நாம் 200 இலிருந்து தொடங்குகிறோம்நம்மால் இதில் 2 கிலோ ஓம் 20 கிலோ ஓம் 200 கிலோ ஓம் 2000 கிலோ ஓம் அல்லது நீங்கள் 20 மெகா ஓம் மற்றும் 200 மெகா ஓம் வரை அளவிட முடியும் பின்னர் நாம் டிசி மின்னழுத்ததிற்கு செல்கிறோம் டிசி மின்னழுத்தம் 200 மில்லிவோல்ட்களில் இருந்து 2 வோல்ட் 20 வோல்ட் 200 வோல்ட் 1000 வோல்ட் இதன் பின்பு நாம் மறுபடியும் நாம் ஆரம்பித்த இடத்திற்கே வருகிறோம் இதுவே ஒரு மல்டி மீட்டரின் செயல்பாடாகும் இப்போது இந்த மல்டிமீட்டரில் அதிர்வெண்ணை அளவிட முடியுமா இல்லை அதிர்வெண்ணை அளவிடுவதற்கான வழி இதில் இல்லை எனவே ஆரஞ்சு நிறத்தில் உள்ள மற்றொரு மல்டிமீட்டரை நாம் இப்போது பார்க்கிறோம் அதை அணைத்து விடுகிறேன் நீங்கள் மல்டிமீட்டரை அணைக்காவிட்டால் அது பேட்டரியை தேவையில்லாமல் நுகரும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் இங்கே நீங்கள் இணைக்கக்கூடிய பேட்டரியில் இருக்கும் சக்தியை இது நுகரும் நீங்கள் அதைத் திறக்கலாம் மற்றும் பேட்டரியைச் இணைக்கலாம் மேலும் மல்டிமீட்டரின் பின்புறம் இது பொதுவாக 9 வோல்ட் பேட்டரியில் இயங்குகிறது நாம் மற்றொரு மல்டிமீட்டரைக் காண்கிறோம்இதிலும் ப்ரோப் இணைக்கப்பட்டுள்ளது நான் இதை அகற்றுகிறேன் இப்போது நான் இந்த பக்கத்தை நோக்கிச் சென்றால் இங்கே வெவ்வேறு விஷயங்கள் உள்ளன அதாவது கடிகார எதிர்ப்பு திசையில் சென்றால் மின்னழுத்தத்தைக் காணலாம் இல்லையா நான் கடிகார திசையில் சென்றால் நீங்கள் 10 ஆம்பியர்ஸ் ஏசி மற்றும் டிசி மின்னோட்டத்தைக் காணலாம் இதில் ஏசி மற்றும் டிசி இரண்டையும் மில்லி ஆம்பியர் மற்றும் மைக்ரோ ஆம்பியர் வரை அளக்க முடியும் நான் கடிகார எதிர்ப்புக்குச் சென்றால் ஏசி மற்றும் டி மின்னழுத்தத்தை பார்க்க முடியும் நீங்கள் இன்னும் கவனம் செலுத்தினால் இங்கு இருக்கும் ஒற்றை வரி நேர் கோடு டி சிஐ குறிக்கிறது இங்கிருக்கும் அலை போன்ற அடையாளம் ஏசியை குறிக்கிறது ஏசி மற்றும் டிசி மின்னோட்டம் அல்லது நேரடி மின்னழுத்தத்திற்கான உங்கள் சின்னம் இது எனவே அடுத்தது இங்கே நீங்கள் மின்தேக்கியை அளவிட முடியும் நீங்கள் டையோடை அளவிட முடியும் நீங்கள் மின்தடைகளை அளவிட முடியும் நீங்கள் அளவிடக்கூடிய மூன்று விஷயங்களும் இவைதான் இல்லையா நீங்கள் இங்கே பயன்முறையை மாற்றலாம் ஆட்டோ பவர் ஆஃப் என்பது ஒரு தானாக இயங்கும் பயன்முறையாகும் இங்கே நீங்கள் ஆட்டோ பயன்முறை இருப்பதை பார்க்க முடியும் சரி நீங்கள் பயன்முறையை ஆட்டோவிலிருந்து கொள்ளளவு பயன்முறை அல்லது எதிர்ப்பு முறைக்கு மாற்றலாம் அல்லது மதிப்பை மாற்றலாம் அதிக மதிப்புள்ள மின்தடையை நீங்கள் அளவிட வேண்டும் என்றால் நீங்கள் மீண்டும் பயன்முறையை மாற்றலாம் இப்போது அடுத்து இருப்பது ஹெர்ட்ஸ் முந்தைய மல்டிமீட்டரில் இந்த செயல்பாடு இல்லை ஹெர்ட்ஸ் என்பது அதிர்வெண்ணை அளக்கப் பயன்படுவது எனவே இந்த மல்டிமீட்டரைப் பயன்படுத்தி அதிர்வெண்ணை அளவிட முடியும் இந்த குறிப்பிட்ட மல்டிமீட்டரைப் பயன்படுத்தி அதிர்வெண்ணை அளவிட முடியாது இந்த மல்டிமீட்டரை விட இந்த மல்டிமீட்டர் சிறந்தது என்று நான் சொல்லவில்லை இந்த விரிவுரைத் தொடரின் குறிக்கோள் அதுவல்ல எனவே இதை யார் தயாரிப்பது என்று கவலைப்பட வேண்டாம் இந்த மல்டி மீட்டரை விட இது உயர்ந்தது என்று சொல்வது என்னுடைய நோக்கமல்ல நீங்கள் ஒரு மல்டிமீட்டரைப் வாங்கினால் அல்லது உங்களிடம் ஒரு மல்டிமீட்டர் இருந்தால் அந்த மல்டிமீட்டருக்குள் உள்ள அளவுருக்கள் என்ன என்பதைப் புரிந்துகொள்வதே எனது நோக்கமாகும் மேலும் வெவ்வேறு கூறுகளை அளவிடுவதற்கு நீங்கள் அதை பயன்படுத்தலாம் அதாவது டிசி மின்னழுத்தம் ஏசி மின்னழுத்தம் டிசி மின்னோட்டம் ஏசி மின்னோட்டம் மின்தடை மின்தேக்கு திறன் அதிர்வெண் இல்லையா மேலும் நான் சொன்னது போன்ற மின்னணுவியல் முன்னேற்றத்தால்நீங்கள் வெப்பநிலையையும் அளவிட முடியும் டிஜிட்டல் மல்டிமீட்டரில் ஒரு அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் உள்ளது இந்த மல்டிமீட்டரை நீங்கள் உண்மையில் திறந்தால் அனலாக் கூறுகள் நிறைய உள்ளன ஆனால் எப்படியிருந்தாலும் நான் இங்கே கூறவரும் விஷயம் என்னவென்றால் உங்களால் வெப்பநிலையையும் அளவிட முடியும் எனவே நாம் எதை எல்லாம் அளவிட முடியும் மின்தடை மின்தேக்கு திறன் அதிர்வெண் இவை மட்டுமல்ல நம்மால் வெப்பநிலையையும் அளக்க முடியும் இப்போது அறை வெப்பநிலை என்ன அல்லது நாம் அளவிடக்கூடிய குறிப்பிட்ட மேற்பரப்பின் வெப்பநிலை என்ன என்பதை நம்மால் அளக்க முடியும் இதை அளப்பதற்கு நமக்கு தனியாக வேறு ப்ரோப் தேவைப்படுகிறது இப்பொழுது நமது பணி வெப்பநிலையை அளவிட போகிறோம் எனவே நாம் இப்போது இந்த மல்டி மீட்டரை கீழே வைத்து விடுவோம் நான் சொன்னது போல் நீங்கள் மல்டி மீட்டரின் நிறுவனத்தைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் உதாரணமாக நீங்கள் ஒரு சிறந்த விஷயத்தைத் தேர்ந்தெடுங்கள் யாரோ மல்டிமீட்டர் வாங்க விரும்பினால் அவர்கள் புளூக்குக்குச் செல்வார்கள் இது இன்னும் துல்லியமானது மற்றும் விலை உயர்ந்தது ஆனால் இப்போது நமது இலக்கு அதுவல்ல எது விலை உயர்ந்தது என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மல்டி மீட்டரை புரிந்து கொள்வதே நம்முடைய இலக்கு மின்தடைகளை அளவிட முடியுமா மின்தேக்கியை அளவிட முடியுமா சாதனங்களை அளவிட முடியுமா கூறுகளை அளவிட முடியுமா அதுதான் ஒரே குறிக்கோள் எனவே இப்போது என்னிடம் இந்த குறிப்பிட்ட சென்சார் உள்ளது இதன் ஒரு முனையைப் பாருங்கள் அதை உங்களுக்குக் காண்பிக்கிறேன் நீங்கள் இங்கே புள்ளியைக் காணலாம் இது ஒரு தெர்மோகப்பிள் சரி எனவே தெர்மோகப்பிளின் செயல்பாட்டை எங்காவது வேறு எப்போதாவது பார்ப்போம் ஆனால் இது வெப்பநிலையை அளவிடக்கூடிய வெப்பநிலை சென்சார் என்று புரிந்து கொள்ளுங்கள் இப்போது எந்த வெப்பநிலை அளவீடுகளாக இருந்தாலும் அது வெளியீட்டை மில்லிவோல்ட்டுகளின் அடிப்படையில் தருகிறது எனவே இந்த குறிப்பிட்ட சென்சாரின் வெளியீட்டில் பெறப்பட்ட மில்லிவோல்ட் அளவை உங்கள் மின்னணு சுற்றுகள் ஏற்கனவே அறிந்திருந்தால் அதை நீங்கள் தொடர்புபடுத்தி உங்களால் வெப்பநிலையை கூறமுடியும் எனவே இங்கே நீங்கள் மில்லிவோல்ட்களில் சொல்ல முடியாது நீங்கள் இங்கே டிகிரி சென்டிகிரேட்டைக் காண்கிறீர்கள் எனவே இந்த ப்ரோபை இந்த குறிப்பிட்ட மல்டிமீட்டருடன் எவ்வாறு இணைப்பது இங்கே 10 ஆம்பியர் மின்னோட்டம் அடுத்த பொதுவான தரை இணைப்பு இங்கேயே வோல்ட் மின்தடை வெப்பநிலை ஹெர்ட்ஸ் மில்லியம்பியர் மைக்ரோ ஆம்பியர் ஆகியவற்றை பார்க்கலாம் நீங்கள் மின்னழுத்தத்தை அளவிட்டால் இந்த குறிப்பிட்ட முனையத்துடன் இணைக்க முடியும் நீங்கள் வெப்பநிலையை அளவிட வேண்டுமென்றால் இதற்கும் பொதுவானதற்கும் இடையில் நீங்கள் இணைக்க வேண்டும் நீங்கள் அதிர்வெண்ணை அளவிட விரும்பினால் இதை நீங்கள் இணைக்க வேண்டும் மில்லி ஆம்பியர் மைக்ரோ ஆம்பியர் மின்னோட்டத்தை அளவிட விரும்பினால் இதை நீங்கள் இணைக்க வேண்டும் அதிக மின்னோட்டத்தை அளவிட முயற்சிக்கும்போது மட்டுமே நீங்கள் இந்த குறிப்பிட்ட 10 ஆம்பியர் டெர்மினல்களை இணைக்க வேண்டும் எனவே இப்போது இந்த இரண்டையும் திறக்கிறேன் பின்பு இவையிரண்டையும் இதில் இணைக்க வேண்டும் இது மிகவும் எளிதானது கருப்பு மற்றும் சிவப்பு இணைக்க வேண்டும் எனவே இதை இப்படியே வைத்திருங்கள் நான் என்ன செய்தேன் என்பதை மீண்டும் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் சிவப்பை இங்கே இணைக்க வேண்டும் கருப்பை பொதுவான இணைப்பில் இணைக்க வேண்டும் இப்போது நான் அதை இங்கே வைத்திருந்தால் அது வெப்பநிலையில் உள்ளது இது ஒரு தெர்மோகப்பிள் எனவே இந்த குறிப்பிட்ட அறையின் வெப்பநிலை என்ன என்பதை இது அளவிட முயற்சிக்கும் நீங்கள் பார்க்கக்கூடியது இது 22 டிகிரி சென்டிகிரேட் ஏன் 22 டிகிரி சென்டிகிரேட் ஏர் கண்டிஷனர் இயக்கப்பட்டிருப்பதால் சுமார் 22 டிகிரி சென்டிகிரேட் எனவே இது ஒரு வகையான ஒரே சாதனத்தில் பல விஷயங்களைப் பயன்படுத்துவதற்கான எளிதான வழியாகும் ஆனால் நான் இந்த தெர்மோகப்பிளைத் தொட்டால் வெப்பநிலையின் மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் ஏனென்றால் இங்கே என் விரலில் 2 விரல்களுக்குள் இருக்கும் வெப்பம் அறை வெப்பநிலையை விட அதிகம் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றத்தை நீங்கள் உடனடியாகக் காணலாம் அதாவது டிகிரி சென்டிகிரேட் 20 முதல் 30 மற்றும் 29 25 வரை நான் கையைத் தேய்த்து அதிக வெப்பத்தை உருவாக்கினால் அது இன்னும் அதிகமாகக் காண்பிக்க கூடும் ஆனால் மீண்டும் நான் கூற வரும் கருத்து என்னவென்றால் வெப்பநிலையை அளவிடுவதற்கு இங்கு ஒரு வழி இருக்கிறது அதிர்வெண்ணை அளவிடுவதற்கான வசதியும் இதில் உள்ளது எனவே அதிர்வெண்ணை அளவிட மற்றும் வெப்பநிலையை அளவிட மல்டிமீட்டரைப் பயன்படுத்த முடியாது என்று நினைக்க வேண்டாம் நமக்கு சரியாகத் தெரியாத சாதனங்கள் உள்ளன மேலும் நமது இளங்கலை படிப்பில் நம்மால் புரிந்துகொள்ள முடியாத அல்லது பயன்படுத்த முடியாத உபகரணங்கள் உள்ளன ஏனென்றால் நாம் அனைவரும் பல்கலைக்கழகங்களிலிருந்து வருகிறோம் அங்கு அவர்கள் கோட்பாட்டில் கவனம் செலுத்துகிறார்கள் மேலும் அவர்கள் சில சோதனைகளில் கவனம் செலுத்துகின்றனர் ஆனால் உயர்நிலை தொழில்நுட்பமான அனைத்து கூறுகளையும் உங்களுக்கு வழங்க அவர்களுக்கு போதுமான வசதி இல்லை அது பற்றி எந்த கவலையும் இல்லை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு சில உபகரணங்களைக் கொடுத்தால் அந்த உபகரணங்களின் பயன்பாடு என்ன குறிப்பிட்ட சோதனைகளுக்கு அதைப் பயன்படுத்த முடியுமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இறுதி இலக்கு என்பது உபகரணங்கள் அல்லது சாதனங்களை மட்டும் புரிந்துகொள்வது அல்ல ஒருங்கிணைந்த சுற்றுகளில் அதைப் பயன்படுத்துவதாகும் இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கோட்பாடு மிகவும் முக்கியமானது ஆனால் நீங்கள் நடைமுறையில் பயன்படுத்தவில்லை என்றால் அது பயனுள்ளதாக இருக்காது எனவே கோட்பாடை புரிந்து கொண்டு கோட்பாட்டைப் பயன்படுத்துங்கள் நான் இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவைப் பற்றி பேசுகிறேன் மீண்டும் நீங்கள் ஒரு கணிதத்தை எடுத்துக் கொண்டால் அந்த கணிதத்தின் பயன்பாடு இயற்பியலில் மற்றும வேதியியலில் நிறைய இருக்கும் எனவே உங்கள் தத்துவார்த்த அறிவை நீங்கள் சோதனைக்கு பயன்படுத்தாவிட்டால் உங்கள் தத்துவார்த்த அறிவை நீங்கள் உபயோகிக்கவில்லை அதுதான் நான் சொல்ல வரும் கருத்து ஆகவே காலப்போக்கில் நாம் நிகழ்த்தவிருக்கும் சோதனைகள் என்ன என்பதை இப்போது பார்ப்போம் உண்மையில் நாம் காலப்போக்கில் நிகழ்த்தவிருக்கும் சோதனைகளின் பட்டியலுக்குச் செல்வதற்கு முன்பு முதலில் உபகரணங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இதுவரை பார்த்ததை நாம் விரைவாக மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் சி கூறுகளை நாம் பார்த்தோம் பி பியைப் பார்த்தோம் பின்னர் சாலிடரிங்ஐ பார்த்தோம் இந்த ப்ரெட்போர்டில் உங்கள் பி பிக்கு மாற்றாக என்ன இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் பின்னர் மல்டிமீட்டரைப் பார்த்தோம் மல்டிமீட்டர் என்பது மின்தடையை மின்தேக்க திறனை அளவிட பயன்படும் ஒரு சாதனம் இல்லையா வெப்பநிலையை அளவிட இது பயன்படுத்தப்படலாம் இதை டையோடை அளவிட பயன்படுத்தப்படலாம் இதை டிரான்சிஸ்டர் என் என் என்பதை டிரான்சிஸ்டர் பி பி சரியானதா இல்லையா என்பதை அளவிட பயன்படுத்தலாம் எனவே மிக முக்கியமான சாதனம் இப்போது அடுத்த சாதனத்தின் தொகுப்பை ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலில் அடுத்த சாதனத்தின் தொகுப்பிற்குச் செல்வதற்கு முன் வெவ்வேறு கூறுகளை அளவிடுவதற்கு மல்டிமீட்டர் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட தொகுதிக்கு இது முடிவாகும் அடுத்த தொகுதியில்தனித்துவமான கூறுகளின் வெவ்வேறு மதிப்புகளைப் பார்ப்போம்